சென்ற வகுப்பில் நாம் ஊசல் பற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம் நம் அன்றாட வாழ்வில் ஊசல்களின் பயன்பாடு பற்றி இப்போது பார்ப்போம் நேரத்தை அறிய ஊசல் கடிகாரங்கள் தான் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரே கடிகாரம் என்று நான் உங்களுக்கு சென்ற வகுப்பில் கூறியிருந்தேன் இப்போதும்கூட அவை மிகச் சிறப்பாக வேலை செய்கின்றன நேரத்தை துல்லியமாக காட்டுகின்றன ஊசல் கடிகாரங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் அது ஒரு சுவர் கடிகாரம் போன்றதுதான் ஆனால் அவற்றை இப்போது அதிகமாக பார்க்க முடிவதில்லை ஆனால் சில வீடுகளில் இன்னும் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றனர் இது ஊசல்களின் முதல் பயன்பாடு ஆகும் இரண்டாவது பயன்பாடு நில அதிர்ச்சிமானி ஆகும் இது நிலநடுக்கத்தின் அளவையும் திசையையும் கணக்கிடும் கருவி ஆகும் கடந்த காலங்களில் புவி அதிர்ச்சிமானி கருவியில் ஊசல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன ஊசல்களின் அலைவு வேகத்தையும் திசையையும் கொண்டு நிலநடுக்கத்தின் தீவிரம் அறியப்பட்டது எனவே கடந்த காலங்களில் ஊசல்களே நிலநடுக்கத்தை கணக்கிட பயன்படுத்தப்பட்டது நிலநடுக்கம் என்பது ஒரு வகையான அதிர்வலை ஆகும் அவை சில அலைவுகளை பூமியில் உண்டாக்கும் இவற்றால் ஊசல்களில் அலைவுகள் ஏற்படும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கும் எனவே நிலநடுக்கத்தின் தீவிரத்தைப் பொருத்து ஊசலின் அலைவு வேகம் மற்றும் திசை அமையும் எனவே புவியின் அசைவு அல்லது அதிர்ச்சியை தான் நாம் நிலநடுக்கம் என்று அழைக்கிறோம் நிலநடுக்கத்தின் தீவிரத்தைப் பொருத்து ஊசலின் அலைவு வேகம் மற்றும் திசை புவியின் எந்தப் பகுதி ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை கணித்துவிடும் இதுதான் புவி அதிர்ச்சிமானியின் அடிப்படை செயல்முறை ஆகும் இதுதான் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த புவி அதிர்ச்சிமானி ஆகும் இப்போதும் அது seismometer என அழைக்கப்பட்டு வந்தாலும் அது வேறுவிதமாக மாற்றி அமைக்கப்பட்டுவிட்டது ஆனால் முன்னர் ஊசலை அடிப்படையாகக்கொண்ட புவி அதிர்ச்சிமானியை கொண்டுதான் நிலநடுக்கத்தின் தீவிரத்தை கண்டறிந்தனர் ஊசலின் மற்றுமொரு பயன்பாடு Foucault ஊசல் ஆகும் பிரெஞ்சு இயற்பியலாளர் Leon Foucault பெயரால் அழைக்கப்படும் Foucault ஊசல் ஒரு எளிய கருவி ஆகும் இக்கருவியை கொண்டு பூமியின் சுழற்சியை விளக்கமுடியும் இது ஒரு எளிய ஆர்வமூட்டும் அருமையான கருவியாகும் Leon Foucault அவர்கள்தான் இந்த ஊசலை கொண்டு புவியின் சுழற்சியை விளக்கிக் காட்டினார் பூமிக்கு இரண்டு வகையான இயக்கங்கள் உள்ளன அதில் ஒன்று சுழற்சி இயக்கம் மற்றொன்று தற்சுழற்சி இயக்கம் ஆகும் Foucault ஊசல் புவியின் தற்சுழற்சி இயக்கத்தை விளக்க பயன்படும் கருவியாகும் அடிப்படையில் Foucault ஊசல் என்பது ஒரு தனி ஊசல் அமைப்பாகும் எனவே ஒரு தனி ஊசல் அசைவுறுவதாக கருதுவோம் இந்த தனி ஊசல் இப்போது இந்த தளத்தில் அசைவுறு இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது 12 மணி நேரம் கழித்து நாம் பார்த்தால் இந்த ஊசல் வேறொரு தளத்தில் அலைந்து கொண்டிருக்கும் அடுத்த 12 மணி நேரம் கழித்து மீண்டும் இதே பழைய தளத்தில் இயக்கத்தை மேற்கொண்டிருக்கும் எனவே 24 மணி நேரம் கழித்து மீண்டும் அதே தளத்தில் அலைவு இயக்கத்தை மேற்கொள்ளும் அது அலைவு இயக்கத்தை வெவ்வேறு தளங்களில் மேற்கொள்கிறது அதன் அலைவு இயக்கம் நேரத்தை பொறுத்து மாறுகிறது 24 மணி நேரம் கழித்து அது மீண்டும் பழைய தளத்திற்கே திரும்புகிறது எனவே இது தான் இந்த ஊசலின் அலைவு இயக்கம் ஆகும் எனவே நாம் காலத்தைப் பொறுத்து அலைவின் திசை எவ்வாறு மாறுகிறது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஆகவே 24 மணி நேரம் கழித்து அது ஒரு முழு சுழற்சியை நிறைவு செய்கிறது எனவே இதுதான் புவியின் தற்சுழற்சி இயக்கம் ஆகும் புவியின் தற்சுழற்சி இயக்கத்தினை Leon Foucault அவர்கள் எளிய ஊசல் அமைப்பின் மூலம் விளக்கி காண்பித்தார் அதனால்தான் இது Foucault ஊசல் என அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு ஆர்வமூட்டும் முக்கியமான ஊசலின் பயன்பாடு ஆகும் இன்னும் இது போல் பல பயன்பாடுகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை மட்டுமே நான் உங்களுக்கு விவரித்துள்ளேன் நாம் experimental physics I பாடத்தின் போது செய்து காண்பித்த அத்தனை சோதனைகளும் மிக எளிமையானவை ஆனால் அவை அபரிதமான முக்கியத்துவம் வாய்ந்த பயன்பாடுகளை கொண்டவை ஆகும் எனவே நாம் சோதனைகளை எவ்வாறு செய்வது ஆய்வகத்தில் உபகரணங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை அவற்றில் இருந்த பெற்ற அறிவை நம் அன்றாட பயன்பாடுகளில் எவ்வாறு பொருத்துவது என்பதையும் அறிந்திருக்கிறோம் எனவே F Kx so d2xdt2 ω2x 0 இதில் ω2 Km மற்றும் ω 2πT ஆகும் எனவே நமக்கு T2 4π2Km கிடைக்கும் நாம் கற்றறிந்த அடுத்த ஊசல் Pohl's ஊசல் ஆகும் இந்த சோதனையை நாம் செய்து பார்த்தோம் இது ஒரு அருமையான சோதனை ஆகும் இச்சோதனையை பயன்படுத்தி கட்டற்ற அலைவு வலிந்த அலைவு மற்றும் ஒடுக்கப்பட்ட அலைவுகளை விளக்க முடியும் கட்டற்ற அலைவு வலிந்த அலைவு மற்றும் ஒடுக்கப்பட்ட அலைவுகளுக்கான பொதுவான வகையீட்டு சமன்பாடு d2xdt2 ω 2x 0 ஆகும் இதில் omega 0 என்பது இயல் அலைவெண் ஆகும் எனவே ω0 2πT மற்றும் வகையீட்டு சமன்பாடுகள் தீர்வு x ஆகும் இதில் x என்பது tன் சார்பாகும் எனவே x x0cosω0t அப்படியானால் இது ஒரு cosine சார்பாகும் எனவே இந்த அலைவு x0 வீச்சு கொண்ட cosine சார்பாகும் காலத்தைப் பொறுத்து வீச்சு x0 மற்றும் சமன்நிலை தொலைவு ஆகியவை மாறும் எனவே ஒடுக்கப்படாமல் அலைவுதொடரும் அலைவு அதே வீச்சைக்கொண்டிருக்கும் காலத்தைப் பொருத்து மாறாது அடுத்தது ஒடுக்கப்பட்ட அலைவு பற்றி பார்ப்போம் இதில் தணிவிக்கப்பட்ட அலைவுக்கான கோவை சேர்க்கப்பட்டுள்ளது ஒடுக்கல் திசை வேகத்திற்கு நேர் விகிதத்தில் அமையும் இதில் பீட்டா என்பது ஒடுக்கல் மாறிலி ஆகும் எனவே d2xdt2 2βdxdt ω02x 0 மேலும் அனைவரும் β என குறிப்பிட விரும்புவர் ஆனால் 2β என நாம் குறிப்பிடுவோம் ஏனெனில் இதனால் சமன்பாட்டை எளிதாக்க முடியும் ஆகவே d2xdt2 2βdxdt ω02x 0 ஆகும் இதுதான் ஒடுக்கப்பட்ட அலைவுக்கான வகையீட்டுச் சமன்பாடு ஆகும் ஆகவே ω0 மற்றும் β மதிப்புகளை பொருத்து அலைவு மூன்று வகைப்படும் குறை ஒடுக்கப்பட்ட அலைவு மாறுநிலை அலைவு மிகை ஒடுக்கப்பட்ட அலைவு ஆகும் நான் குறை ஒடுக்கப்பட்ட அலைவுக்கான சமன்பாட்டை குறிப்பிட்டுள்ளேன் x என்பது t ன் சார்பு ஆகும் மேலும் x x0e βt cosωt δ இந்த δ என்பது ஆரம்ப கட்டத்தை குறிப்பதாகும் இதில் இரண்டாவது cosine சார்பாகும் இப்போது வீச்சு மாற்றம் அடைந்திருக்கிறது வீச்சு என்பது x0e βt ஆகும் எனவே வீச்சு காலத்தைப் பொறுத்து அடுக்குக்குறி வீழ்ச்சி அடைகிறது இது ஒடுக்கப்பட்ட அலைவாகும் இதற்கு ω0 க்கு பதில் ω என எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே ω என்பது ω0 மற்றும் β சார்ந்ததாகும் அதன் சமன்பாடு ω0 √ω2 β2 அப்படியானால் ω √ω02 β2 எனவே ω மதிப்பு ω0 விட சற்று குறைவாகும் அத்துடன் ஒடுக்கலை மடக்கை குறைத்தல் அடிப்படையில் விளக்குவோம் எனவே lambda என்பது lnxnxn1 ஆகும் அதாவது இதன் மடக்கை ஆகும் அடுத்தடுத்த இடப்பெயர்ச்சி xn nth இடப்பெயர்ச்சி வகுத்தல் n1th இடப்பெயர்ச்சி ஆகும் இது βTக்கு சமமாகும் எனவே இந்த மடக்கை குறைத்தல் மாறிலி beta மற்றும் காலம் T உடன் தொடர்புடையது எனவே நாம் ஒடுக்கல் மாறிலிகள் β மற்றும் T கண்டறியவேண்டும் T மதிப்பைக் கொண்டு λ மதிப்பை கண்டறிய வேண்டும் இதிலிருந்து β வை கண்டறியலாம் T மதிப்பைக் கண்டறிந்துவிட்டால் ω மதிப்பை எளிதாக கண்டறிந்து விடலாம் எனவே நாம் ωவை கண்டறிந்தால் ω மற்றும் βவையும் கண்டறிந்துவிடலாம் இதனைக் கொண்டு ω0 கணக்கிடலாம் எனவே ஒடுக்கப்பட்ட நிலையில் வலிந்த அலைவு மதிப்பு 0வை அடைவதில்லை ஏனெனில் புற விசை சீரான கால இடைவெளியில் தொடர்ந்து அளிக்கப்படுகிறது எனவே அது f ஆகும் விசை என்பது Fm அதாவது இதனை விசை வகுத்தல் நிறை என குறிப்பிட்டுள்ளோம் மேலும் f என்பது t ன் சார்பு ஆகும் இது ஒரு இடப்பெயர்ச்சி சார்பு காரணி ஆகும் x என்பது t ன் சார்பு ஆகும் எனவே f f0 cos ωat - α√ω 2 - ωa22 4β2ω 2 எனக் குறிப்பிடுகிறோம் இதில் ω என்பது சீரான இடைவெளியில் அளிக்கப்பட்ட விசை ஆகும் எனவே விசையின் அதிர்வெண் ωa ஆகும் வலிந்த அலைவைப் பொறுத்தவரை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் கவனிக்கலாம் அது ஒத்திசைவு ஆகும் விசையின் அதிர்வெண்ணை நாம் தொடர்ந்து மாற்றிக் கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணின் போது மிகப்பெரிய அலைவீச்சு ஏற்படுவதை காணலாம் இதனைத்தான் நாம் ஒத்திசைவு என குறிப்பிடுகிறோம் ஒத்திசைவின் போது வீச்சின் மதிப்பு என்னவாக இருக்கும் எந்த அதிர்வெண் சமயத்தில் ஒத்திசைவு ஏற்படுகிறது அப்போது அதன் வீச்சு என்ன என்பதை இந்த சமன்பாடு கண்டறிய உதவுகிறது நாம் இதுவரை பார்த்த அலைவுகள் கட்டற்ற அலைவு வலிந்த அலைவு மற்றும் ஒடுக்கப்பட்ட அலைவு எதுவானாலும் அவற்றை இந்த ஒற்றை Pohls தனி ஊசல் கொண்டு விளக்கவிட முடியும் இதனை நீங்கள் எங்களது ஆய்வகத்தில் கொண்டுள்ளீர்கள் அதில் ஒரு உலோக தட்டை பார்த்திருப்பீர்கள் அந்த உலோகத் தட்டு ஊசல் குண்டுக்கு சமமானது உலோகத் தட்டு சுருளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் தட்டை லேசாக சுற்றினால் போதும் சுருள் அதற்கு ஈடான எதிர் விசையை செலுத்தி அதனை மீண்டும் அதன் பழைய நிலைக்கு கொண்டுவர முயலும் எனவே இப்போது உலோக தட்டு சுருளின் விசையால் அலைவு இயக்கத்தை மேற்கொள்ளும் நாம் இப்போது அதன் அலைவு காலத்தை கண்டறிந்து ω மதிப்பை கணக்கிட வேண்டும் நீங்கள் ஆய்வகத்தில் கண்டவாறு உலோக தட்டை காந்த புலங்களுக்கு இடையில் பொருத்தவேண்டும் காந்தப் புலங்களுக்கு இடையில் உலோக தட்டு சுழலும் போது அதனோடு இணைந்துள்ள காந்த பாயமும் மாற்றமடைகிறது இதனால் உலோக தட்டில் மின்சாரம் தூண்டப்படுகிறது உலோக தட்டினுள் மின்னோட்ட வளையங்கள் ஏற்படுகின்றன அவை கழிப்பு மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது இந்த கழிப்பு மின்னோட்டத்தினால் காந்தப்புலம் உருவாகிறது உருவான இந்த காந்தப் புலம் ஏற்கனவே உள்ள காந்தப்புலத்தில் சூழலும் உலோக தட்டின் சுழற்சிக்கு எதிராக செயல்படுகிறது எனவே கழிப்பு மின்னோட்டத்தின் திசை உலோக தட்டின் இயக்கத்திற்கு எதிராக உள்ளது அதாவது உலோகத் தட்டின் இயக்கத்தை ஒடுக்குகிறது எனவே இந்த ஒடுக்கல் என்பது கழிப்பு மின்னோட்டத்தால் ஏற்படுகிறது இதனை நாம் மின்காந்த ஒடுக்கல் என்று அழைக்கிறோம் இதுதான் Pohls ஊசலின் அமைப்பாகும் நாம் காந்தப்புலத்தை மாற்றி சோதனையை திரும்ப செய்யலாம் இப்போது ஒடுக்கல் மாறிலி வேறொன்றாக இருக்கும் இந்த ஒடுக்கல் நிலையின் நாம் அலைவின் இயக்கத்தை கண்டறியலாம் இதிலிருந்து வீச்சு மற்றும் காலத்தை கண்டறிந்து வரைபடத்தில் குறிக்கலாம் வரைபடத்தில் வீச்சு காலத்தின் அடுக்குக்குறியில் குறைவதை காணலாம் அத்தோடு அல்லாமல் இதில் சீரான இடைவெளியில் புறவிசையை செலுத்துவதற்கான வசதியும் உள்ளது மேலும் அளிக்கப்படும் விசையின் அதிர்வெண்ணை மாற்றுவதற்கான வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அளிக்கப்படும் விசையின் அதிர்வெண்ணை மாற்றிக்கொண்டே அலையின் வீச்சை கண்டறிந்து இவற்றுக்கிடையில் வரைபடம் வரையலாம் இதிலிருந்து பெரும் வீச்சுக்கு நிகரான அதிர்வெண்ணை கண்டறியலாம் வரையப்பட்ட அந்த வரைபடத்தில் இருந்து ஒத்திசைவு அதிர்வெண்ணையும் கண்டறிய இயலும் இந்த சோதனையை தான் நான் ஆய்வகத்தில் உங்களுக்காக செய்து காண்பித்தேன் இந்த சோதனையில் சிறப்பம்சமே இது அனைத்து வகையான அலைவுகளையும் கட்டற்ற அலைவு வலிந்த அலைவு மற்றும் ஒடுக்கப்பட்ட அலைவுகளை விளக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தான் எனவே இந்த ஒற்றை கருவியைக் கொண்டு அனைத்து அலைவுகளையும் விளக்கிவிட முடியும் இதன் மற்றொரு சிறப்பம்சம் கழிப்பு மின்னோட்டத்தை பற்றியும் இந்தக் கருவியின் மூலம் நாம் கண்டறிய முடியும் கழிப்பு மின்னோட்டத்தின் விளைவை நாம் நேரடியாக காண முடியும் இது பொதுவாக மாணவர்களுக்கு பரிட்சயம் இல்லாததாகும் ஆனால் இந்த சோதனையின் மூலம் கழிப்பு மின்னோட்டத்தின் விளைவை அவர்கள் நேரடியாக காண முடியும் கழிப்பு மின்னோட்டம் பற்றி ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ளேன் கழிப்பு மின்னோட்டம் என்பது காந்தப்புலத்தை மாற்றுகிற போது உலோகத்தில் பரப்பில் தூண்டப்படும் மின்னோட்ட வளைவுகள் ஆகும் உருவாகும் காந்த புலமும் மின்னோட்டமும் ஏற்கனவே உள்ள காந்த புலத்துக்கு எதிராக செயல்படும் எனவே தான் அது ஒடுக்கல் விசையாக செயல்படுகிறது இதுதான் கழிப்பு மின்னோட்டத்திற்கான வரையறை ஆகும் இந்த வரையறை அடிப்படையில்தான் Pohls ஊசலில் ஒடுக்கல் ஏற்படும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இது கழிப்பு மின்னோட்டம் பற்றி அறிந்து கொள்வதற்கான அருமையான சோதனையாகும் அடுத்ததாக நாம் இணை ஊசல் பற்றியும் அந்த சோதனையை எவ்வாறு செய்வது என்றும் பார்த்தோம் நாம் செய்து பார்த்த இணை ஊசல் சோதனையும் மிக சுவாரஸ்யமான ஒன்றாகும் ஒரே நீளமும் l ஒரே நிறையும் m கொண்ட இரண்டு ஊசல்கள் உள்ள அமைப்பு இணை ஊசல் ஆகும் இந்த இரண்டு ஊசல்களும் சுருளினால் இணைக்கப்பட்டுள்ளது அதன் சுருள் மாறிலி மதிப்பு k ஆகும் இவை இரண்டும் அலைவுறும் போது என்ன நிகழும் என்பதுதான் இந்த சோதனையில் இருந்து அறிய வேண்டியதாகும் ஒரு குண்டின் இடப்பெயர்ச்சி தொலைவு x மற்றதன் இடப்பெயர்ச்சி y ஆகும் முதலில் இணைத்தும் பின்னர் தனித்தனியாக அளவுகளை கண்டறிய வேண்டும் இவற்றை நாம் முன்பே பார்த்துள்ளோம் நமக்கு மூன்று விதமான இயக்கங்கள் இதில் கிடைக்கும் ஒன்று x y இரண்டும் சமமாக இருக்கும் போது கிடைக்கும் இயக்கமாகும் அடுத்து இதில் ஒன்று a அளவு இடப்பெயர்ச்சி அடைவதால் கிடைப்பதாகும் அதாவது x a மற்றொன்றும் a அளவு இடப் பெயர்ச்சி அடையும் y சமம் a அப்படியானால் x சமம் y சமம் a ஆகும் அதாவது இரண்டையும் இடப்பெயர்ச்சி செய்து விட்டு விட வேண்டும் இப்போது அவை தனி ஊசல் போல் அலைவுறும் ஒரே கட்டத்தில் ஏற்படும் இந்த அலைவின் அதிர்வெண் ω0 √gl ஆகும் எனவே இந்த அதிர்வெண் தனி ஊசல் அதிர்வெண்ணுக்கு சமமாகும் எனவே இது உள்கட்ட இயக்கம் என அழைக்கப்படும் இதேபோல் இரண்டும் வெவ்வேறு திசைகளில் இடப்பெயர்ச்சி அடைந்தால் அது வெளிக்கட்ட இயக்கம் எனப்படும் எனவே x y அதாவது x y a ஆகும் எனவே இவை இரண்டும் சம அளவில் எதிரெதிர் திசையில் இடப்பெயர்ச்சி செய்து விட்டு விட வேண்டும் இப்போது அவை இரண்டும் அலைவுறும் இவ்வகை அலைவை வெளிகட்ட அலைவு என்கிறோம் எனவே ஒரே திசையில் அலைவு இயக்கத்தை மேற்கொள்வது உள்கட்ட அலைவு என்றோம் இது வெளி கட்ட அலைவு ஆகும் இதன் சமன்பாடு ω1 √ ω02 - 2km இதில் k சுருள் மாறிலி ஆகும் இந்த ω0 மற்றும் ω1 ஆகியவை இயல்புநிலை அதிர்வெண் என்று அழைக்கப்படும் இந்த உள்கட்ட அலைவு மற்றும் வெளிகட்ட அலைவுகளை இயல்புநிலை இயக்கம் என்கிறோம் இவை இயல்புநிலை இயக்கம் என்பதால் இவற்றின் அதிர்வெண் ω0 மற்றும் ω1 இயல்புநிலை அதிர்வெண் எனப்படுகிறது இவ்வகையான இயக்கத்தை நான் ஆய்வகத்தில் செய்து காட்டிய போது பார்த்துள்ளீர்கள் கடிகாரத்தைப் பயன்படுத்தி காலத்து கண்டறிந்து அதைக் கொண்டு Omega மதிப்பை கண்டறிய வேண்டும் எனவே நாம் சோதனையின் மூலம் ω0 மற்றும் ω1 மதிப்புகளை கண்டறிய வேண்டும் இவற்றை நாம் கண்டறிந்து விட்டால் சுருள் மாறிலியையும் கண்டறிந்துவிடலாம் எனவே நாம் கண்டறிந்த சுருளி மாறிலி மதிப்பை புத்தக மதிப்போடு ஒப்பிடலாம் அல்லது அறியப்படாத பொருளின் சுருள் மாறிலியை கண்டறியலாம் எனவே இந்த இணை ஊசல் சோதனையின் மூலம் சுவாரஸ்யமான பலவற்றை கண்டறியலாம் உள்கட்ட அலைவு மற்றும் வெளிகட்ட அலைவு இயக்கங்களுக்கு அப்பால் ஒத்திசைவு இயக்கங்களை இந்த அமைப்பின் மூலம் ஏற்படுத்த முடியும் இங்கு உள்ள இரண்டு ஊசல்களில் ஒன்றை மட்டும் 2a தொலைவிற்கு நகர்த்த வேண்டும் முன்பு நாம் இரண்டு ஊசல்களையும் ஒரே திசையிலோ அல்லது எதிர்த்திசையிலோ நகர்த்தினோம் ஆனால் இப்போது ஒன்றை அதே நிலையிலும் மற்றொன்றை 2a தொலைவிற்கு இடப்பெயர்ச்சி செய்து விட்டு விட வேண்டும் இப்போது அலைவு இயக்கம் ஏற்படுவதை நீங்கள் காண முடியும் இவை இரண்டும் இணைந்து இருந்தாலும் இரு வேறு அதிர்வெண்களில் அலைவதை காணமுடியும் எனவே இந்த இணை இயக்கத்தின் அதிர்வெண் omega c சமம் omega 0 plus omega 1 by 2 ஆகும் இங்கே நமக்கு மற்றொரு அதிர்வெண் கிடைக்கும் அது துடிப்பலை எண் ஆகும் அதாவது ω1 - ω02 நாம் முன்பு கண்டது மிகை அதிர்வெண் ஆகும் இது குறை அதிர்வெண் இதனை துடிப்பலை எண் என்றும் அழைப்பர் ஒத்திசைவு நிலையின்போது நாம் இரு அதிர்வெண்கள் இருப்பதை காணமுடியும் அதில் ஒன்று மிகை அதிர்வெண் மற்றது குறை அதிர்வெண் ஆகும் பொதுவாக துடிப்பலை எண் மிகை அதிர்வெண்ணை கொண்டிருக்கும் எனவே அது குறை அதிர்வெண்ணுடன் பண்பேற்றம் செய்யப்படும் மிகை அதிர்வெண் அலையின் வீச்சு துடிப்பலை எண்ணுக்கு ஏற்றார்போல் மாறுவதாக தோன்றும் எனவே இதில் நாம் இணைப்பின் அளவை கண்டறிய வேண்டும் ω0 and ω1 மதிப்புகளை கண்டறிந்துவிட்டால் இணைப்பின் அளவு χ ω02 ω12ω02 ω12 கொண்டு கணக்கிடலாம் சோதனையின் மூலம் கால அளவை கண்டறிந்து ω0 and ω1 மதிப்புகளை கண்டறியலாம் எனவே கால அளவை முதலில் கண்டறிய வேண்டும் மேலும் இந்த சோதனையில் இணைவின் அளவை கண்டறிய முடியும் அது பெரும்பாலும் k வின் மதிப்பைப் பொருத்து அமைகிறது ஏனெனில் omega 1 மதிப்பு k வை சார்ந்திருக்கிறது இணைப்பின் அளவு நிறை மற்றும் சுருள் மாறிலி k மதிப்பை சார்ந்து இருக்கிறது ஆய்வகத்தில் செய்து பார்த்த இந்த சோதனை மிக அருமையான ஒன்றாகும் இதனை மீண்டும் ஒருமுறை நான் விளக்கிக் கூறி உள்ளேன் இச்சோதனையின் முக்கிய அம்சம் காலத்தை கண்டறிவது அதனைக்கொண்டு அதிர்வெண்ணை கணக்கிடலாம் நமக்கு கிடைக்கும் அதிர்வெண் இயல் அதிர்வெண்ணாகவும் இருக்கலாம் ஒடுக்கல் நிலையில் இருக்கும் அதிர்வெண்ணாகவும் இருக்கலாம் உள்கட்ட அல்லது வெளிகட்ட அதிர்வெண்ணாகவும் இருக்கலாம் இந்த சோதனையின் முக்கிய நோக்கம் காலஅளவை கண்டறிவது அதனை ஆய்வகத்தில் செய்து பார்த்தபோது நாம் அறிந்து கொண்டோம் எனவே ஊசல் குறித்து experimental physics 1ல் நாம் பார்த்த அத்தனை சோதனைகளையும் நான் விளக்கி விட்டதாக கருதுகிறேன் இன்றைய இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்யலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் Thank you very much